செல் டியூப் ஹீட் எக்ஸ்சங்சர்ஸ் எனவே ஒரு உதாரண சிக்கலைப் பார்ப்போம் எங்களிடம் ஒரு குவிவு கனசதுரம் இருந்தால் அதுவே உங்கள் ஆய்வக பரிசோதனையில் இருந்தது என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் இந்த உதாரணம் ஆய்வகத்தில் நீங்கள் செய்த பரிசோதனையில் இருந்து சற்று வித்தியாசமானது எனவே உள் குழாயின் விட்டம் 25 mm மற்றும் வெளிப்புற குழாயின் விட்டம் 45 mm ஆகும் நீங்கள் வெளிப்புற அறையில் 100oC இல் 0 1 Kgs வேகத்தில் பாயும் எண்ணெய் மற்றும் 60oC இல் எண்ணெய் வெளியேறுகிறது எனவே தெளிவாக அது சூடான திரவம் மற்றும் குளிர்ந்த திரவம் உள்ளது இது குழாயின் உட்புறத்தில் நீர் பாய்கிறது மற்றும் வினாடிக்கு 0 2 Kg பாயும் நிறை திரவம் 30 டிகிரியில் உங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்றும் சில பண்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன அதற்கு பிறகு வருவோம் எனவே கேள்வி குழாய் நீளம் கண்டுபிடிக்க குழாயின் நீளத்தைக் கண்டறியவும் எனவே இந்த சிக்கலை நாம் எவ்வாறு கையாள்வது நாம் குழாய் நீளத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் வெப்பப் பரிமாற்றியின் நீளத்தைக் கண்டுபிடிக்க வேண்டும் அதுதான் L என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் யாரேனும் எப்படி ஆரம்பிப்பது ஆம் நாங்கள் q ஐக் கண்டுபிடிக்க விரும்புகிறோம் எனவே நமக்குத் q தெரிந்தால் q என்பது UA deltaTlmtd எனவே எங்களுக்கு U தெரிந்தால் deltaTlmtd மற்றும் q ஆகியவை நமக்குத் தெரியும் அந்த பகுதியை நாம் கண்டுபிடிக்க முடியும் எனவே வெப்பப் பரிமாற்றியின் நீளம் என்ன என்பதை நாம் கண்டுபிடிக்க வேண்டிய பகுதியிலிருந்து அந்தப் பகுதி எனக்குச் சொல்லும் நமக்கு ஏற்கனவே தெரிந்த பண்புகள் என்ன நமக்கு ஏற்கனவே தெரிந்த அளவுகள் என்ன ஆம் நமக்கு q தெரியுமா ஆம் இது mdot Cp சூடான திரவம் இண்டு Thi கழித்தல் Tho க்கு சமம் என்பதை நாம் அறிவோம் deltaTlmtd என்பது நமக்குத் தெரியும் என்று கணக்கிடுங்கள் அது எப்படி எனவே குளிர்ந்த திரவத்தின் வெளியேறும் வெப்பநிலை என்னவென்று எங்களுக்குத் தெரியாது ஆனால் நிலையான நிலையில் h இது குளிர் திரவமான Tco கழித்தல் Tci இன் mdot Cpக்கு சமமாக இருக்க வேண்டும் என்பது எங்களுக்குத் தெரியும் எனவே இந்த இரண்டையும் சமன் செய்வதிலிருந்து Tco என்றால் என்ன என்பதைக் கண்டறிய முடியும் முதல் பயிற்சி TCo மற்றும் TCo என்பது 40 2oC ஆகும் நான் பண்புகளை பட்டியலிடவில்லை எனவே Cp இன் எண்ணெய் என்பது 2131 Joule per kg Kelvin இந்த எண்ணெயின் பாகுத்தன்மை என்பது 3 25 இன்டு 10 பவர் மைனஸ் 2 Newton second per meter square மற்றும் எண்ணெயின் கடத்துத்திறன் என்பது 0 138 watt per meter Kelvin சரியா அது தண்ணீருக்கானது தண்ணீரின் Cps என்பது 4178 joule per k g Kelvin மேலும் எங்களிடம் mu என்பது 725 இண்டு ஸ்கொயர் உள்ளது மற்றும் கடத்துத்திறன் 0 645 watt per meter Kelvin மற்றும் பிராண்டல் எண் கொடுக்கப்பட்டுள்ளது பிராண்டல் எண் 4 85 ஆக உள்ளது எனவே இது பிராண்டட்ல் எண் எனவே அனைத்து பண்புகளும் கொடுக்கப்பட்டுள்ளன எனவே TCo என்றால் என்ன என்பதை உடனடியாக கண்டுபிடிக்க முடியுமா எனவே எங்களுக்கு q தெரியும் எங்களுக்கு டெல்டா தெரியும் எங்களுக்கு deltaTlmtd தெரியும் எனவே உலகளாவிய வெப்ப பரிமாற்ற குணகத்தை நாங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் இதை எப்படி செய்வது மாணவர் சரியா எனவே 1 ஓவர் U என்பது 1 ஓவர் ho பிளஸ் 1 ஓவர் hi ஆகும் எனவே சுவர் எதிர்ப்பானது மிகக் குறைவு மற்றும் சுவர் தடிமன் சிறியது என்று நான் கருதுகிறேன் எனவே சுவர் தடிமன் சிறியது என்று வைத்துக்கொள்வோம் எனவே உள்ளே இருக்கும் குழாயின் வெளிப்புறமும் உள் பகுதியும் தோராயமாக ஒரே மாதிரியாக இருக்கும் என்று வைத்துக்கொள்வோம் மாணவர் எனவே இப்போது நமக்கு h0 என்றால் என்ன hi என்றால் என்ன என்பதை இப்போது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை எப்படி கண்டுபிடிப்பது நாம் தொடர்புகளைப் பெறலாம் எனவே ரெனால்ட்ஸ் எண் எனவே ரெனால்ட்ஸ் எண் உள்ளே இருக்கும் 4 mdot பை pi di இண்டு mu ஆக இருக்கும் அது சுமார் 14050 ஆகும் எனவே இது உள்ளே சரியா உள்ளே குழாய் வழியாகப் பாயும் ஓட்டத்தின் ரெனால்ட்ஸ் எண்ணைக் கணக்கிட அது சுமார் 14000 அல்லது மிகத் தெளிவாக இது ஒரு டர்புலெண்ட் ஓட்டம் இது டிட்டஸ் போல்டர் தொடர்புகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் ஆய்வகத்தில் பயன்படுத்தியதைப் பயன்படுத்தவும் டிட்டஸ் போல்டர் மற்றும் அது NuD என்பது 0 23ReD க்கு பவர் 4 பை 5 பிராண்ட்டலின் பவர் 0 எனவே இங்கிருந்து நாம் வெப்பப் போக்குவரத்து குணகம் hi என்பது 2250 watt per meter square 2 K அதனால் உள்ளே உள்ள வெப்ப பரிமாற்ற குணகம் பின்னர் இதேபோல் வெளிப்புற வெப்ப போக்குவரத்து குணகத்தை நாம் காணலாம் எனவே அது ho மற்றும் இது ஒரு அனுலஸ் எனவே ReD ரெனால்ட்ஸ் எண் என்பது rho Um இண்டு வகுத்தல் பை mu ஆகும் அது பயனுள்ள விட்டம் ஆகும் நாங்கள் அதைக் கண்டுபிடித்தோம் அது சுமார் 56 ஆக இருக்கும் இது லேமினார் ஓட்டம் செறிவான சிலிண்டர்களுக்கான தொடர்பை நாங்கள் பார்க்கவில்லை என்பதை நினைவில் கொள்க எனவே உரையில் அது இருப்பதை ஒருவர் உண்மையில் செய்ய முடியும் ஆனால் நேரமின்மைக்காக இந்தப் பாடத்திட்டத்தில் நாங்கள் அதைப் பற்றிச் செல்லவில்லை Dh என்பது இரண்டிற்கும் இடையே உள்ள பயனுள்ள விட்டம் ஆகும் எனவே நீங்கள் பாருங்கள் எனவே ஓட்டத்தின் பரப்பளவு என்னவென்று உங்களுக்குத் தெரியும் எனவே pi D வெளிப்புற விட்டம் கழித்தல் உள் விட்டம் அதனால் நீங்கள் h என்பது என்ன என்பதைக் கண்டறியலாம் எனவே நாம் லேமினார் ஓட்டத்தை எடுத்துக் கொண்டால் நீங்கள் முழுமையாக வளர்ந்த நிலையைக் கருதுகிறீர்கள் எனவே நசெல்ட் எண் அதற்கு மாறானது மற்றும் அது சுமார் 5 56 ஆகும் அதுவே அந்த அமைப்பிற்கான நசெல்ட் எண் இங்கிருந்து நாம் ho என்பது 38 4 watt per meter square Kelvin என்பதைக் கண்டறியலாம் ஏனெனில் இந்த கனசதுரத்தின் வெளிப்புற வெப்பப் போக்குவரத்து குணகம் சரியா எனவே deltaTlmtd எங்களுக்குத் தெரியும் q யும் நாங்கள் அறிவோம் எனவே அதை எக்ஸ்பிரஷனில் எளிதாக செருகலாம் மாணவர் எனவே U என்பது 378 watt per meter square Kelvin ஆகும் மேலும் L என்பது q வகுத்தல் பை U இண்டு pi இண்டு D இண்டு deltaTlmtd எனவே 66 5 மீட்டரால் கொடுக்கப்பட்டால் நியாயமான எண் 66 5 ஆம் இல்லை இல்லை எங்களிடம் 25 மில்லிமீட்டர் கொண்ட ஒரு குழாய் உள்ளது அது வெறும் 2 5 சென்டிமீட்டர் மட்டுமே இது இவ்வளவு மற்றும் 66 5 ஏன் கணிப்பு தவறாக உள்ளது தவறான கணிப்பு ஏன் எனவே 66 மீட்டர் கொண்ட வெப்பப் பரிமாற்றியை வைத்திருக்க முடியாது எனவே என்ன தவறு இது 2 25 மில்லிமீட்டர் ஆகும் அது 2 மற்றும் அரை சென்டிமீட்டர் ஆகும் அது உங்களுக்கு 66 மீட்டர் நீளம் உள்ளது நியாயமான விலையில் நீரை பாய்ச்ச முடியுமா என்பது மிகப்பெரிய அழுத்த வீழ்ச்சியை ஏற்படுத்தும் இது முற்றிலும் நியாயமற்ற எண் எனவே இதை எவ்வாறு கையாள்வது இதுபோன்ற நியாயமற்ற எண்களைப் பெற்றால் நீங்கள் கேட்கும் முதல் கேள்வி என்னவாக இருக்கும் பல்வேறு வகையான வெப்பப் பரிமாற்றிகள் என்ன நான் சொல்லும் முதல் கேள்வி இந்த வகையான கட்டமைப்பை நாங்கள் பயன்படுத்தியதில்லை பரிமாற்றத்திற்கு இந்த வகையான வெப்பப் பரிமாற்றியைப் பயன்படுத்த விரும்பினால் உங்களுக்கு 66 மீட்டர் கட்டுமானம் தேவைப்படும் மேலும் இது ஒரு அழகான யதார்த்தமான அமைப்பாகும் அங்கு வெப்பநிலை வேறுபாடு நியாயமற்றது மற்றும் நீர் நிலையானது நீர் ஒரு சாதாரண திரவமாகும் இது வெப்ப பரிமாற்றத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது நீங்கள் எந்த தொழில்துறை செயல்முறையையும் பார்த்தால் நீங்கள் தண்ணீரை சேமிப்பது போன்றது நீங்கள் சிறிது திரவத்தை குளிர்விக்க விரும்பும் போது அதை நீராவியாக மாற்றி அந்த நீராவியை வேறு எதையாவது சூடாக்க பயன்படுத்துகிறீர்கள் எனவே தண்ணீர் என்பது ஒரு நிலையான திரவமாகும் இது சாதாரண திரவமாகும் இது தொழில்துறையில் வெப்பம் மற்றும் குளிரூட்டும் நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகிறது எனவே இது ஒரு நியாயமற்ற திரவம் அல்ல உண்மையான பிரச்சனை இது தவறான உள்ளமைவு ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் இரட்டை குழாய் எதிர் ஓட்டம் சரியான தேர்வு அல்ல இந்த பிரச்சனைக்கு இது சரியான தேர்வு அல்ல இது வேறு சில திரவங்களுக்கு நல்ல தேர்வாக இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக இந்த அமைப்புக்கு அல்ல கொடுக்கப்பட்டுள்ள நிபந்தனைகளுக்கு இந்த அளவிலான வெப்பப் போக்குவரத்தை உண்மையில் அடைய உங்களுக்கு வேறு வகையான வெப்பப் பரிமாற்றி தேவை எதிர் ஓட்டம் மோசமாக இருந்தால் இணை ஓட்டம் இன்னும் மோசமாக இருந்தால் அது இன்னும் மோசமானது மிக மோசமானது எனவே இந்த இரட்டைக் குழாய் கட்டமைப்புகள் அல்லது அத்தகைய வெப்பப் போக்குவரத்துச் சிக்கலை நீங்கள் ஒருபோதும் பயன்படுத்த விரும்ப மாட்டீர்கள் எனவே இந்த தொடர்புகளைப் பயன்படுத்துவதும் வடிவமைப்பை மதிப்பிட முயற்சிப்பதும் முக்கியப் பங்கு வகிக்கிறது என்பது உங்களுக்குத் தெரியும் வெப்பப் பரிமாற்றியின் தோராயமான நீளம் அல்லது பரிமாணங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் மதிப்பிடவில்லை என்றால் நீங்கள் இங்கே திறமையான வேலையைச் செய்கிறீர்களா என்பதை உங்களால் ஒருபோதும் தீர்மானிக்க முடியாது எனவே நீங்கள் மிகவும் விலையுயர்ந்த வெப்பப் பரிமாற்றியை உருவாக்குவீர்கள் ஆனால் நீங்கள் அதிலிருந்து சிறந்ததைப் பெறவில்லை எனவே இது ஒரு முக்கியமான விஷயம் எனவே நாம் அடுத்து என்ன செய்வோம் என்பது சில சிறப்பு நிகழ்வுகளைப் பார்ப்போம் நான் சில வெப்பநிலை சுயவிவரங்களை வரைகிறேன் பின்னர் ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றிகளுக்கான சராசரி வெப்பநிலை வேறுபாட்டை பதிவுசெய்வோம் எனவே நீங்கள் அறைகளில் ஒன்றில் மின்தேக்கி நீராவி அல்லது மின்தேக்கி திரவம் எங்கே உள்ளது என்பதை நாங்கள் முதலில் பார்க்கிறோம் எனவே உங்களிடம் இரட்டை குழாய் வெப்பப் பரிமாற்றி இருந்தால் உங்களிடம் இரட்டை குழாய் வெப்பப் பரிமாற்றி உள்ளது இந்த இரண்டு அறைகள் வழியாக பாயும் திரவம் உங்களிடம் உள்ளது நீங்கள் எப்போதும் ஒரு சூடான திரவத்தை வைத்திருக்கலாம் அது அடிப்படையில் ஒரு மின்தேக்கி திரவமாகும் எனவே வெப்பப் பரிமாற்றியின் உள்ளே இருக்கும் திரவத்தின் வெப்பநிலை தோராயமாக மாறாநிலையை நினைவூட்டுகிறது ஏனெனில் இது உள் குழாய் வழியாக பாயும் திரவத்தை சூடாக்க உண்மையில் பயன்படுத்தப்படும் மறைந்த வெப்பம் எனவே இது எனது சூடான திரவம் மற்றும் இது எனது குளிர் திரவம் என்று வைத்துக்கொள்வோம் எனவே சூடான திரவம் அதன் சொந்த கட்டத்தை மாற்றுவதன் மூலம் இந்த பாத்திரத்தில் உள்ள மறைந்த வெப்பத்தை விடுவிக்கிறது மேலும் அந்த வெப்பம் இப்போது வெப்பமடையும் குளிர் திரவத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது எனவே எனக்கு இணையான ஓட்டம் இருந்தால் அது எனது சூடான திரவ நுழைவாயிலாகும் அது எனது குளிர்ந்த திரவ வெளியேறும் வெப்பநிலையாக இருக்கும் எனவே அறைகளில் ஒன்றில் வெப்பநிலை ஏறக்குறைய நிலையானதாக இருக்கும் சூழ்நிலையை நீங்கள் பெறலாம் மற்றும் நீங்கள் ஒரு மின்தேக்கி திரவத்தைக் கொண்டிருக்கும் போது இது ஒரு பொதுவான நிகழ்வு அதற்கு நேர்மாறானது என்ன குளிர்ந்த திரவம் ஆவியாகிறது அதை யூகிக்க வெளிப்படையானது நீங்கள் ஒரு நிலையான வெப்பநிலையில் ஆவியாக்கும் குளிர்ந்த திரவம் உங்களிடம் இருக்கும் மற்றும் நீங்கள் உண்மையில் குளிர்விக்கப்படும் ஒரு சூடான திரவம் வேண்டும் இது Tc நிலையான வெப்பநிலையில் உள்ளது ஏனெனில் அது ஆவியாகி அல்லது காய்ச்சப்படுகிறது எனவே இது ஒரு சிறப்பு வழக்கு மூன்றாவது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமானது நீங்கள் திறன்கள் நிலையானதாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் சூழ்நிலை குளிர் திரவமானது சூடான திரவத்தின் m புள்ளி C p க்கு சமம் எனவே நீங்கள் எப்போதும் இரண்டு வெவ்வேறு திரவங்களை வைத்திருக்கலாம் மற்றும் திரவத்தின் நிறை ஓட்ட விகிதத்தை நீங்கள் சரிசெய்யலாம் இதனால் இரண்டு அறைகளுக்கும் mdot Cp ஒரே மாதிரியாக இருக்கும் அதை நீங்கள் எப்போதும் செய்யலாம் சரியா இப்போது வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் அதை எதிர் ஓட்டம் என்று சொல்லலாமா இந்த வெப்பப் பரிமாற்றி டெல்டாடிக்கான வெப்பநிலை சுயவிவரத்தை நான் வரைய விரும்புகிறேன் அது நிலையானது எனவே யூகிக்க எளிதானது எனவே நீங்கள் நிலையான டெல்டாடியைப் பெறுவீர்கள் எனவே இது சூடான திரவம் Tho Thi Tci மற்றும் Tco என்றால் திறன்கள் சமமாக இருப்பதால் சரியா எனவே q என்பது இரண்டு நுழைவாயில் மற்றும் அவுட்லெட் வெப்பநிலை வேறுபாட்டிற்குள் mdot Cp ஆகும் அதே போல் சூடான திரவத்திற்கும் வெப்பப் பரிமாற்றியில் உள்ள வெப்பநிலை வேறுபாடு உண்மையில் நிலையானதாக இருக்கும் என்று ஒருவர் யூகிக்க முடியும் இங்கே deltaTlmtd என்றால் என்ன deltaTlmtd க்கான வெளிப்பாடு ஒரு இடத்தில் டெல்டாடி என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரண்டாவது இடத்தில் டெல்டாடி ஐக் கழித்து விகிதத்தின் ln ஆல் வகுக்கப்படும் எனவே இது deltaTlmtd இன் வெளிப்பாடு என்பது எங்களுக்குத் தெரியும் மேலும் வெப்பநிலை வேறுபாடு மாறாமல் இருப்பதையும் நாங்கள் அறிவோம் எனவே நாம் இதைப் பயன்படுத்த வேண்டிய deltaTlmtd என்றால் இது ஒன்று இருக்க முடியாது இதுவாக இருக்க முடியாது எனவே 0 பை 0 பிரச்சனை என்ன நீங்கள் இதை செய்ய முடியாது இங்கு டெல்டாடி என்பது என்ன இது டெல்டாடி உண்மைதான் சரியா எனவே நீங்கள் உண்மையில் சென்று deltaTlmtd இன் வழித்தோன்றலைச் செய்தால் இவை இரண்டும் மாறிலிகள் என்று கருதி கடுமையாக இருக்கும் deltaTlmtd என்பது இந்தச் சிக்கலைக் குறிப்பிடுவதற்கு சராசரி வெப்பநிலை வேறுபாடு தேவைப்படாது என்பதுதான் இதன் பொருள் எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய வெப்பநிலை வேறுபாடு இந்த இரண்டில் ஏதேனும் ஒன்று எனவே உங்கள் வெப்பப் பரிமாற்றியை வடிவமைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது நீங்கள் உண்மையில் உங்கள் வெகுஜன ஓட்ட விகிதத்தை வடிவமைக்க முடிந்தால் குளிர்ச்சியின் mdot Cp மற்றும் சூடான திரவம் ஒரே மாதிரியாக இருக்கும் அப்போது உங்களுக்கு ஒரு முக்கியமான பண்பு கிடைத்துள்ளது வெப்பப் பரிமாற்றியின் உள்ளே வெப்பநிலை விவரம் என்ன என்பதை நீங்கள் இப்போது கணிக்க முடியும் மற்ற எல்லா நிகழ்வுகளிலும் நாம் செய்ய முடியாது சரியான வெப்பநிலை விவரம் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது இவை அனைத்தும் வெறும் ஓவியங்கள் என்பதை நினைவில் கொள்ளவும் எனவே இந்த விஷயத்தில் நாம் கணிக்க முடியும் அல்லது வெப்பப் பரிமாற்றி வடிவமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கும் வெப்பப் பரிமாற்றியின் உள்ளே உள்ள ஒவ்வொரு இடத்திலும் தோராயமான வெப்பநிலை வேறுபாடு என்ன என்பதை மதிப்பிட முடியும் எனவே நீங்கள் பயன்படுத்த வேண்டிய சரியான வெப்பநிலை வேறுபாடு வெப்பப் பரிமாற்றியின் நுழைவாயில் அல்லது வெளியேறும் உண்மையான வெப்பநிலை வேறுபாடு ஆகும் எனவே அடுத்து ஷெல் அண்ட் டியூப் வெப்பப் பரிமாற்றிக்கு deltaTlmtd என்றால் என்ன என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே இங்கே நான் பயன்படுத்தும் பெயரிடல் நான் S ஐ வைக்கும்போது அது ஷெல் பக்கத்தில் வெப்பநிலையைக் குறிக்கிறது மற்றும் Tsi என்பது ஷெல்லுக்கான நுழைவாயிலில் உள்ள இன்ஸ் ஷெல் பக்க வெப்பநிலையைக் குறிக்கிறது மற்றும் Tso என்பது ஸ்ட்ரீமின் ஷெல் பக்க வெப்பநிலையைக் குறிக்கிறது ஷெல் பக்கத்திற்கு வெளியே செல்கிறது மற்றும் இதேபோல் சிறிய ti மற்றும் சிறியது சரியா எனவே இது ஷெல் பக்க திரவத்தை குறிக்கிறது மற்றும் இது குழாய் பக்க திரவத்திற்கான குழாய் பக்க திரவம் சரியா எனவே இப்போது ஷெல் ட்யூப் வெப்பப் பரிமாற்றிக்கான deltaTlmtd என்பது கவுண்டர் ஃப்ளோவுக்கு இன் சில பகுதியே அதே வெப்பநிலையில் ககவுண்டர் ஃப்ளோவுக்கு deltaTlmtd இருக்கும் சரியா எனவே இது ஒரு குறிப்பிட்ட பகுதி என்று மாறிவிடும் ஆனால் நான் வெறுமனே வரையப் போவது நீர் இந்த பின்னம் எப் பகுதிக்கு செல்கிறது மற்றும் நடைமுறைக் கண்ணோட்டத்தில் ஒரு ஷெல் மற்றும் குழாய் வெப்பப் பரிமாற்றி இன் deltaTlmtd மதிப்பிடுவதில் இந்த F ஐ எவ்வாறு பயன்படுத்தலாம் சரியா அதைச் செய்ய நாம் இரண்டு அளவுகளை வரையறுக்க வேண்டும் சரியா எனவே ஒன்று P என்று அழைக்கப்படுகிறது இது வெப்ப செயல்திறன் அல்லது வெப்பநிலை திறன் என வரையறுக்கப்படுகிறது இது ஷெல் பக்க வெப்பநிலையில் உள்ள வித்தியாசத்தால் அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாட்டால் வகுக்கப்படுகிறது இரண்டு வெவ்வேறு ஸ்ட்ரீம்களின் இன்லெட் வெப்பநிலைகளுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறை இந்த வெளிப்பாட்டின் வகுப்பினை நீங்கள் உற்றுப் பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் எனவே சாத்தியமான அதிகபட்ச வெப்பநிலை வேறுபாடு Tsi கழித்தல் Tti ஆகும் இதில் s என்பது ஷெல் பக்கத்தையும் t என்பது டியூப் பக்கத்தையும் குறிக்கிறது நுழைவு வெப்பநிலைகளில் உள்ள வேறுபாடு வெப்பப் பரிமாற்றியில் அதிகபட்ச சாத்தியமான வெப்பநிலை வேறுபாடாகும் இது கோட்பாட்டின் அதிகபட்சம் சரியா இப்போது உண்மையில் சிறிது நேரத்தில் நாம் எப்சிலன் என்டியு முறைக்குச் செல்லும்போது உண்மையில் அதிகபட்ச சாத்தியமான வெப்பநிலை வேறுபாடு என்ற கருத்தை அதிகபட்ச கோட்பாட்டு அதிகபட்ச சாத்தியமான வெப்பப் போக்குவரத்து எனப்படும் அளவை வரையறுக்கப் பயன்படுத்துகிறோம் எனவே நாங்கள் இதுவரை அதைப் பார்க்கவில்லை எப்படி வரையறுப்பது அல்லது அதிகபட்ச சாத்தியமான வெப்ப பரிமாற்ற வீதம் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பது எப்படி என்பதைப் பார்க்கப் போகிறோம் எனவே சூடான திரவத்தில் நிகர வெப்பப் போக்குவரத்து விகிதம் என்ன என்பது எங்களுக்குத் தெரியும் குளிர் திரவத்தில் நிகர வெப்பப் போக்குவரத்து விகிதம் என்ன என்று எங்களுக்குத் தெரியும் இது ஒரு நிலையான நிலையில் இருக்கும்போது சமமாக இருக்கும் ஆனால் சாத்தியமான கோட்பாட்டு அதிகபட்சம் என்னவென்று எங்களுக்குத் தெரியாது எனவே அது என்ன என்பதை நாம் அறிந்தால் மட்டுமே சில வகையான செயல்திறனை வரையறுக்க முடியும் எனவே இங்கே வெப்பநிலை செயல்திறன் என்பது ஷெல் பக்க திரவத்தின் நுழைவாயில் மற்றும் வெளியேறும் வெப்பநிலையில் உள்ள வித்தியாசத்தை அதிகபட்ச சாத்தியமான வெப்பநிலை வேறுபாட்டால் வகுக்கப்படுகிறது பின்னர் ஒருவர் R எனப்படும் மற்றொரு அளவை வரையறுக்க வேண்டும் இது தொடர்புடைய வெப்ப திறன் ஆகும் எனவே வரையறையின் அடிப்படையில் திறன்களின் விகிதம் அல்லது Tsi மைனஸ் Tso வகுத்தல் பை T மைனஸ் Tti என வரையறுக்கப்படுகிறது ஷெல் பக்க திரவம் சூடான திரவத்தையும் குழாய் பக்க திரவம் குளிர்ந்த திரவத்தையும் கொண்டிருப்பதாக இங்கே நாம் கருதுகிறோம் எனவே அது எப்படி இருந்தாலும் பரவாயில்லை ஏனென்றால் மைனஸ் மைனஸ் எப்போதும் ரத்து செய்யப்படும் எனவே அது மீண்டும் ஒருமுறை நிலையான நிலையாக கருதி ஷெல் பக்க திரவத்தின் m dot C p ஆல் வகுக்கப்பட்ட குழாய் பக்க திரவத்தின் mdot Cp க்கு சமமாக இருக்க வேண்டும் எனவே இந்த காரணி F என்பது ஷெல் டியூப் வெப்பப் பரிமாற்றியின் deltaT lmtd ஆகும் இது எதிர் ஓட்டத்திற்கு சமமான எதிர் ஓட்டத்தின் deltaT lmtd ஆல் வகுக்கப்படுகிறது எனவே R க்கு இடையில் உள்ள வரைபடத்தை நான் வரைந்தால் இது ஒப்பீட்டு வெப்பத் திறன் ஆகும் எனவே ஒரு நிலையான P க்காக நான் எதைப் பார்க்கிறேன் எனவே இந்த வெளிப்பாடுகள் அனைத்தும் பெறப்பட்டவை என்பதை நினைவில் கொள்ளவும் அவை இந்த பாடத்திட்டத்தில் இந்த வெளிப்பாடுகளைப் பார்க்கப் போவதில்லை ஆனால் பொதுவான நடத்தை P இன் குறிப்பிட்ட மதிப்புக்கு கொடுக்கப்பட்ட குறிப்பிட்ட P க்கு ஆகும் எனவே நீங்கள் பெறுவது இந்த வகையான சுயவிவரத்தை F எங்கிருந்து செல்கிறது F க்கான வரம்பு என்ன 0 முதல் 1 வரை அதே வெப்பநிலையில் எல்லா பகுதியும் ஒரே மாதிரியாக இருக்கும் எதிர் ஓட்டம் உள்ளமைவை உங்களிடம் உள்ளது எனவே நீங்கள் வைத்திருக்கும் நிகரப் பகுதி அல்லது அந்த நிகர வெப்பப் போக்குவரத்துப் பகுதி எதிர் ஓட்டத்துடன் தொடர்புடைய பகுதியுடன் பொருந்துகிறது எனவே சமமான எதிர் ஓட்டம் என்று சொல்வதன் மூலம் என்ன அர்த்தம் அதே வெப்பநிலை மற்றும் அதே பகுதியுடன் எதிர் ஓட்டம் மிகவும் முக்கியமானது அதே வெப்பநிலை மற்றும் அதே பகுதி சரியா எனவே இப்போது P குறைவதால் எனவே இதுதான் கண்டுபிடிக்கப்பட்டது சரியா இது ஒரு வகையான சுயவிவரமாகும் இந்த பின்னம் F க்கு நீங்கள் பெறுவீர்கள் எனவே நீங்கள் P ஐக் குறைக்கும்போது நீங்கள் தோற்றத்திற்கு அருகில் செல்வீர்கள் எனவே இப்போது இதன் பொருள் என்ன இவை அனைத்தும் 1 லிருந்து தொடங்குகின்றன என்பதை நினைவில் கொள்க P இன் வெவ்வேறு மதிப்புகளுக்கான அனைத்து வெளிப்பாடுகளும் 1 லிருந்து தொடங்குகின்றன எனவே P 0 க்கு செல்லும் போது அல்லது R 0 க்கு செல்லும் போது அல்லது R 0 க்கு செல்லும் போது F ஆனது 1 க்கு செல்லும் எனவே ஷெல் அண்ட் டியூப் குழாய் வெப்பப் பரிமாற்றிக்கான வரம்புகள் ஆகும் உண்மையில் இது உண்மையில் deltaTlmtd க்கான வெளிப்பாட்டிலிருந்து வருகிறது ஆனால் நிச்சயமாகக் பாடத்தின் கண்ணோட்டத்திற்கு இங்கு முக்கியமானது ஷெல் அண்ட் டியூப் குழாய் வெப்பப் பரிமாற்றியின் deltaTlmtd க்கான மேல் வரம்பு அடிப்படையில் deltaT lmtd சமமான deltaT lmtd அதே வெப்பநிலை மற்றும் அதே பரப்பளவைக் கொண்ட சமமான எதிர் ஓட்டம் உள்ளமைவு ஆகும் உண்மையில் அதே பகுதி கணக்கீட்டு புள்ளியில் இருந்து பொருத்தமானது அல்ல ஆனால் அது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனெனில் டெல்டாடியை கணக்கிடுவதற்கு உங்களுக்கு உண்மையில் பரப்பளவு தேவையில்லை என்பதை நினைவில் கொள்ள உங்களுக்கு வெப்பநிலை வேறுபாடுகள் மட்டுமே தேவை ஆனால் அது சமமான எதிர் ஓட்டமாக இருக்கும் போது கூறுவது முக்கியம் வெப்பப் போக்குவரத்தின் பரப்பளவும் இதேபோல் பராமரிக்கப்படுகிறது என்று அர்த்தம் இல்லையெனில் அதே வெப்பநிலை வேறுபாடு உண்மையான சூழ்நிலையில் ஏற்படும் என்று எதிர்பார்க்க முடியாது எனவே இது வேலை செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த வகையான வரைபடம் அனைத்து வகையான ஷெல் மற்றும் குழாய் உள்ளமைவுக்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது எனவே நாங்கள் அனைத்தையும் கடந்து செல்ல மாட்டோம் ஆனால் இந்த வரைபடங்கள் அனைத்தும் கிடைக்கின்றன அவை அனைத்தும் அட்டவணை வடிவில் கிடைக்கின்றன எனவே ஒரு ஷெல் பாஸ் ஒரு டியூப் பாஸ் ஆகியவற்றுக்கு F கிடைக்கிறது இது இரண்டு ஷெல் பாஸ்களுக்கு கிடைக்கிறது ஒரு டியூப் பாஸ் ஒன்றுக்கு கிடைக்கிறது இந்த பின்னம் F கிடைக்கக்கூடிய அனைத்து வகையான உள்ளமைவுகளுக்கும் ஷெல் இரண்டு டியூப் பாஸ்களை அனுப்புகிறது இது அனைத்து வேலை செய்யப்பட்டுள்ளது மற்றும் நல்ல அட்டவணை அல்லது அட்டவணை படிவங்கள் கிடைக்கின்றன அவை அனைத்தும் வரைபடத்தின் அடிப்படையில் கிடைக்கின்றன எனவே இந்த எண்களைக் கண்டுபிடிப்பது மிகவும் எளிதானது மற்றும் இது வழக்கமாக தொழில்துறை அமைப்புகளில் பயன்படுத்தப்படுகிறது ஷெல் அண்ட் டியூப் வெப்பப் பரிமாற்றி என்பது எந்தத் தொழிலிலும் வெப்பப் பரிமாற்றச் செயல்பாட்டின் வேலையாட்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் நீங்கள் பார்க்கும் பெரும்பாலான வெப்பப் பரிமாற்றிகள் அந்த கட்டமைப்பில் இருக்கும் எனவே ஷெல் அண்ட் டியூப் குழாய் வெப்பப் பரிமாற்றிகளின் சாத்தியமான அனைத்து சேர்க்கைகளுக்கும் இது வேலை செய்யப்பட்டுள்ளது மேலும் மீண்டும் மீண்டும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஆனால் அது எதிர் ஓட்டத்தின் ஒரு பகுதி என்பதை உணர வேண்டியது அவசியம் மேலும் எதிர் ஓட்டம் என்பது ஷெல் அண்ட் டியூப் வெப்பப் பரிமாற்றியின் மேல் வரம்பு போன்றது எனவே இது இணை மின்னோட்டம் மற்றும் இணையான இரண்டையும் கொண்டுள்ளது இப்போது அது என்னவெனில் கோ கரண்ட் ஆபரேட்டர் மற்றும் எதிர் மின்னோட்ட ஓட்டம் சிறந்த பயன்முறையாகும் ஏனெனில் மிகச்சிறிய பகுதிக்கு நீங்கள் அதிகபட்ச வெப்பப் போக்குவரத்தைப் பெறலாம் அதனால்தான் எதிர் ஓட்டம் என்பது ஷெல் அண்ட் டியூப் மேல் வரம்பு போன்றது